நாம் இப்போது 2D எட்ஜ்ஜை அடிப்படையாகக் கொண்ட ஃபைனைட் எலிமெண்ட் செயல்முறையின் கடைசிப் பகுதிக்கு வந்துள்ளோம் இதுவரை நாம் ஷேப் பங்க்ஷன் வீக் வடிவம் பவுண்டரி கண்டிஷன் மற்றும் டோட்டல் பீல்டு ஸ்கேட்டர்ட் பீல்டு இரண்டையும் எவ்வாறு தேர்வு செய்வது இவற்றைப் பற்றியெல்லாம் பார்த்தோம் இதில் கடைசிப் படி என்பது சமன்பாடுகளின் அமைப்பில் எவ்வாறு அனைத்தையும் ஒன்று சேர்ப்பது என்று காட்டுவதாகும் கடைசியாக Ax b என்ற லீனியர் சமன்பாடுகளின் தொகுப்புக்கு கொண்டு வந்து பின்பு அதை தான் சால்வ் செய்ய வேண்டும் அனைத்தையும் ஒன்று சேர்க்க இப்போது முயற்சிப்போம் நாம் இப்போது என்ன செய்யப் போகிறோம் என்றால் 1D FEMல் நாம் என்ன செய்தோமோ அதே மாதிரிதான் இங்கேயும் செய்ய இருக்கிறோம் அங்கு நாம் என்ன செய்தோம் நாம் ஒரு கோட்டை எடுத்துக்கொண்டு அதை பல எலிமெண்ட்டுகளாக பிரித்தோம் பின்பு சமன்பாடுகளின் தொகுப்பை உருவாக்கினோம் ஆகையால் அதே மாதிரி இப்போது செய்வோம் ஃபைனைட் எலிமெண்ட்டில் குறைந்தபட்ச பில்டிங் யூனிட் என்பது இரண்டு எலிமெண்டுகளாக இருக்கும் பவுண்டரியில் உள்ள எட்ஜ் தவிர மற்றவை இரண்டு எலிமெண்டுகளால் பங்கீடு செய்யப்பட்டிருக்கும் ஆகையால் இப்போது அதை வரைந்து கொள்வோம் இவை இரண்டும் அடுத்தடுத்த எலிமெண்டுகள் இப்போது ஒரு முக்கியமான விஷயம் பொதுவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது குளோபல் நோடுகளுக்கும் லோக்கல் நோடுகளுக்கும் இடையேயான மேப்பிங் ஆனால் நாம் இங்கு எட்ஜுகளை பற்றி பேசுகிறோம் ஏனென்றால் இது எட்ஜை அடிப்படையாகக்கொண்ட FEM ஆகையால் நாம் ஒரு அட்டவணையை தயாரிக்கவேண்டும் அதன் மூலமாக லோக்கல் எட்ஜில் இருந்து குளோபல் எட்ஜுக்கு செல்லக்கூடிய எண்ணிக்கையை இந்த அட்டவணை அனுமதிக்கிறது ஆகையால் இவை ஒவ்வொன்றுக்கும் ஒரு நிறம் கொடுக்கலாம் லோக்கல் எலிமெண்ட்டுகளுக்கு பச்சை நிறம் கொடுக்கலாம் இங்கே இரண்டு எலிமெண்ட்டுகள் உள்ளன நீங்கள் இங்கே பார்க்கும் இந்த எலிமெண்ட்டை 'a' என்றும் இந்த எலிமெண்ட்டை 'b' என்றும் எடுத்துக் கொள்வோம் இங்கே உள்ள ஒவ்வொரு முக்கோணமும் 3 நோடுகளை கொண்டுள்ளன அவை சில லோக்கல் எண்களைக் கொண்டிருக்கும் அந்த நோடுகளுக்குரிய லோக்கல் நம்பர்கள் எடுத்துக்காட்டாக 012 012 என்று இருக்கலாம் ஆகவே இந்த நோடு 012 ஆக இருக்கும் இதேபோன்று 012 என்பதை லோக்கல் நோடுகள் என்று சொல்ல முடியும் ஆகையால் எது 0 எது 1 எது 2 என்பதை எது தீர்மானிக்கிறது என்பதைப்பற்றி நாம் தெளிவாக இருக்க வேண்டும் இந்த 012 மதிப்புகள் கொடுப்பதில் ஏதாவது ரகசியம் உள்ளதா இவை எல்லாம் நோடு எண்கள் நாம் நோடு எண்களை மட்டும் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் இதில் எந்த ரகசியமும் இல்லை ஆகையால் எவ்வாறு இது 012 என்று நான் பிக்ஸ் செய்ய முடியும் மாணவர் நீங்கள் எந்த வகையில் வேண்டுமானாலும் தேர்வு செய்யலாம் ஆனால் நடைமுறையில் நீங்கள் விரும்பியவாறு எங்கிருந்து வேண்டுமானாலும் தேர்வு செய்ய முடியாது டொமைனை மெஷ் செய்யும் மென்பொருள் ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கு உரிய நோடுகளை அட்டவணைப்படுத்தி உள்ளது குறைந்தபட்சமாக நான் சொல்வது இந்த மூன்று நோடுகளும் ஒரு ஒழுங்கு முறையில் இருக்கும் ஆகையால் நீங்கள் முதலாவது 0 என்றும் இரண்டாவது 1 என்றும் மூன்றாவது 2 என்றும் தேர்வு செய்ய வேண்டும் டொமைனை மெஷ் செய்ய பயன்படுத்தப்படும் CAD சாப்ட்வேரில் இருந்து இத்தகவலை பெறுகிறோம் ஆகையால் கொடுக்கப்பட்ட இந்த அமைப்பில்தான் செயல்படுகிறது இதில் எந்த ரகசியமும் இல்லை தேவைப்பட்டால் நீங்கள் இதை ரீமேப் கூட செய்து கொள்ளலாம் எந்திரத்தின் சாப்ட்வேர் உள்ளே கடிகார முள்ளின் திசையில் இருக்குமாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது கடிகார முள்ளின் திசை என்றாலும் கடிகாரம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்பது சொல்லப்படவில்லை அதாவது இது 12 மணியிலிருந்தா 6 மணியிலிருந்தா அல்லது ஒன்பது மணியிலிருந்து ஆரம்பிக்கிறதா என்பது சொல்லப்படவில்லை எனவே இது வழக்கமான நடைமுறையில் இருந்து வேறுபடும் எனவே நாம் குறிப்பிட்ட நடைமுறைப்படி கவுண்ட் செய்வதோ அல்லது அதை சார்ந்து இருப்பதோ கூடாது நமக்கு மூன்று நோடுகள் தேவை இப்பொழுது இந்த மூன்று லோக்கல் நோடுகளுக்கு பொருத்தமான குளோபல் எண்களை நாம் தேர்வு செய்ய வேண்டும் ஏனெனில் நோடுகளை கவுண்ட் செய்ய ஆரம்பித்தவுடன் அவற்றில் ஏதேனும் திரும்பவும் கவுண்ட் செய்ய படுகிறதா என்பதை கவனிக்க வேண்டும் அதாவது புதிய நோடு எண் நான் கொடுத்து விடக் கூடாது கோடிங்கில் ஒரு பகுதியை நான் எழுத வேண்டியுள்ளது நாம் இவற்றை குளோபல் நோடு எண் 1 குளோபல் நோடு எண் 2 குளோபல் நோடு எண் 3 குளோபல் நோடு எண் 4 என்று அழைக்கலாம் மாணவர் இவற்றின் பொசிஷன் பற்றி சொல்லுங்கள் ஆம் நான் CAD பைலை படிக்கும் பொழுது இது 'b' என்ற எலிமெண்ட்டை தருகிறது மேலும் எலிமெண்ட் 'a' யின் நோடுகள் மற்றும் எலிமெண்ட் 'b'யின் நோடுகள் ஆகியவற்றை தருகின்றன ஆனால் இரண்டு நோடுகள் பொதுவானவை நான் குளோபல் நோடு நம்பரிங் செய்யும்பொழுது இரண்டு தடவை எண்ணிவிடக்கூடாது இது நோடை அடிப்படையாகக் கொண்ட FEM ஆக இருந்தால் இங்கே நாம் நிறுத்த வேண்டும் ஆனால் இங்கே நாம் நோடை அடிப்படையாகக் கொண்டு செய்யவில்லை எட்ஜை அடிப்படையாகக் கொண்ட FEM செய்கிறோம் எனவே அடுத்ததாக நாம் எட்ஜ் எண்களை கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும் ஆகையால் நாம் எட்ஜுகளை எவ்வாறு கவுண்ட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம் இதில் பல்வேறு நடைமுறைகள் உள்ளன அந்த நடைமுறைகளில் ஒன்று பின்வருமாறு செய்யப்படுகிறது சிறிய லோக்கல் நோடு எண்ணிலிருந்து ஆரம்பித்து பெரிய லோக்கல் நோடு எண் வரை கவுண்ட் செய்வது ஒரு செயல்முறையாகும் எடுத்துக்காட்டாக படத்தில் காட்டியுள்ளபடி லோக்கல் எட்ஜ் எண் 0 லோக்கல் எட்ஜ் எண் 1 லோக்கல் எட்ஜ் எண் 3 என்று எடுத்துக் கொள்ள வேண்டும் இதை வரையறை செய்வது என்பது உங்களைப் பொறுத்தே அமைகிறது ஏனென்றால் அதை நீங்கள் தான் கோடிங் செய்யப் போகிறீர்கள் உங்களுக்கு சில லாஜிக் தேவை அந்த லாஜிக் இவ்வாறாக நீங்கள் இதற்கடுத்து இது இதற்கு அடுத்தபடியாக இது என்று நீங்களே வைத்துக் கொள்ளலாம் மாணவர் கண்டினியூட்டி சமன்பாட்டை பற்றி சொல்ல முடியுமா இங்கு ஒரு பொதுவான கேள்வி என்னவென்றால் எவ்வாறு கண்டினியூட்டி சமன்பாட்டை இங்கு பிக்ஸ் செய்வது நான் ஏற்கனவே கூறியபடி இவை லோக்கல் நோடு எண்கள் மற்றும் இங்கே லோக்கல் எண்கள் உள்ளன எனவே இவை இரண்டையும் ஒன்றோடு ஒன்று மேப்பிங் செய்து தனித்துவமான எட்ஜ் எண் பெறலாம் நோடு எண்கள் 2 மற்றும் 4க்கு இடையில் உள்ள எட்ஜ் எதிர்த்திசையில் வெக்டரை கொண்டுள்ளது இவற்றை லோக்கலில் இருந்து குளோபல் நோடுக்கு என்று எவ்வாறு பிக்ஸ் செய்வது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இவ்வாறு லோக்கல் எட்ஜுகளை பிக்ஸ் செய்துவிடலாம் மீதம் இருப்பது குளோபல் எட்ஜுகள் இந்த எட்ஜுகளில் ஒரு தனித்துவமான செயலை செய்ய வேண்டியுள்ளது எனவே நான் எட்ஜ் எண் 1 எட்ஜ் எண் 2 எட்ஜ் எண் 3 எட்ஜ் எண் 4 மற்றும் கடைசியாக எட்ஜ் எண் 5 இவ்வாறாக பெயர் இடுகிறேன் இங்கே எழுதப்பட்டவை குளோபல் நோடுகள் ஆகையால் நான் எவ்வாறு லோக்கல் எட்ஜுகளுக்கு பெயரிட ஒரு செயல்முறை பயன்படுத்தினோமோ அதாவது சிறிய நோடு எண்ணிலிருந்து பெரிய நோடு எண் வரை என்று நாம் பெயரிட்டோம் அதேபோல் இங்கே குளோபல் எட்ஜுகள் நோக்கக் கூடிய திசைகள் பற்றி ஒரு செயல்முறை வழக்கம் உள்ளது ஆகவே இந்த குளோபல் நோடு எண் ஒன்று என்பது சிறிய குளோபல் நோடு எண்ணிலிருந்து பெரிய குளோபல் நோடு எண்ணுக்கு செல்கிறது எடுத்துக்காட்டாக இந்த எண் ஒரு திசையில் நோக்குவதாக எடுத்துக்கொள்ளலாம் இதேபோல் மற்ற குளோபல் நோடுகளின் திசைகளையும் நாம் அசைன் செய்கிறோம் உதாரணமாக இந்த ஐந்தாவது எட்ஜ் நோடு எண் இரண்டிலிருந்து நான்கிற்கு அசைன் செய்யப்படலாம் ஒரு விஷயம் நாம் மனதில் வைக்க வேண்டியது என்னவென்றால் பொதுவான எட்ஜில் குளோபல் மற்றும் லோக்கல் எட்ஜுகள் திசையில் வேறுபட்டால் நான் சமன்பாட்டில் மைனஸ் சைனை சேர்க்க வேண்டும் ஏனென்றால் நான் எட்ஜ் திசைகளை குறிக்க எடுத்துக்கொண்ட முறை சிறிய எண்ணிலிருந்து பெரிய எண்ணுக்கு செல்வதாகும் எனவே எட்ஜ் எண் 4 குளோபல் நோடு எண் ஒன்றிலிருந்து குளோபல் நோடு எண் நான்கிற்கு செல்கிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம் இங்கே திசையானது சிறிய எண்ணிலிருந்து பெரிய எண்ணிற்கு குறிக்கப்பட்டுள்ளது மாணவர் ஆகையால் 2 வில் இருந்து பூஜ்ஜியத்தில் செல்லும் திசையில் எண் 1 இல்லை என்பது சரியா 2 ல் இருந்து பூஜ்ஜியம் என்பது தவறு குளோபல் நோடுகளில் எண் 0 இங்கே எங்கேயும் நாம் குறிப்பிடவில்லை மாணவர் ஓகே சார் இந்தப் பகுதி உங்களுக்கு தெளிவாகிவிட்டது விட்டதா ஆகவே நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு பகுதி நீங்கள் கோடிங் செய்யும்பொழுது செயல்படுத்தும் நடைமுறை ஆகும் இங்கே குளோபல் நோடு எண் நடைமுறை என்று உள்ளது மேலும் லோக்கல் எண் நடைமுறை என்று உள்ளது பிறகு இவை ஒன்றோடு ஒன்று மேப்பிங் செய்யப்பட்டுள்ளது ஆகையால் எட்ஜ் 5 என்பது இரண்டிலிருந்து நான்கிற்கு செல்கிறது நான் குளோபல் எட்ஜுகளை பற்றி பேசும்பொழுது குளோபல் நோடு எண்களில் இருந்து செயல்முறை ஆரம்பிக்கிறது நான் லோக்கல் எட்ஜுகளைப் பற்றி பேசும் பொழுது லோக்கல் நோடு எண்ணிலிருந்து நமது நடைமுறை செயலாக்கம் பெறுகிறது எனவே இவற்றை நீங்கள் இன்டெக்ரல் சமன்பாட்டு செயல்முறைகளை செயல்படுத்தும்போது செயல்படுத்த தேவையில்லை ஆனால் இங்கே இது மிகவும் முக்கியமானது அடுத்த விஷயம் நான் கூறுவது நாம் இதுவரை பவுண்டரி கண்டிஷன்களை பார்த்தோம் டோட்டல் பீல்ட் ஸ்கேட்டர்ட் பீல்டு இவற்றின் வித்தியாசம் பார்த்தோம் நாம் அதிக அளவு வலதுபுற டேர்மில் கவனம் செலுத்தினோம் இப்போது நாம் இடதுபுற டேர்ம்களிலும் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது இடதுபுறம் நீங்கள் அடிக்கடி கீழ்க்கண்ட வடிவத்தில் பார்த்திருப்பீர்கள் ஆகவே மேலே குறிப்பிடப்பட்டுள்ளது இடதுபுற டேர்ம் இப்போது நான் எலிமெண்ட்டுகள் 'a' மற்றும் 'b' பார்க்கும்போது இந்த வெளிப்பாடு திரும்பத் திரும்ப தோன்றுகிறது அதனால் இந்த சமன்பாட்டை சுருக்கி எழுதிக் கொள்கிறேன் இவ்வாறாக என்பது மேலே பார்த்த சமன்பாட்டின் சுருங்கிய வடிவமாகும் சமன்பாடுகளின் அமைப்பை உருவாக்குவதில் FEM செயல்முறை என்னவாக இருந்தது ஒரு எடுத்துக்கொள்ளலாம் இந்த எளிய எடுத்துக்காட்டில் இரண்டு எலிமெண்ட்டுகள் உள்ளன ஒருவேளை எனது மெஷ் இரண்டு எலிமெண்ட்டுகளை மட்டும் இவ்வாறு கொண்டிருந்தால் மொத்தமாக எத்தனை எட்ஜுகள் இங்கு கிடைக்கும் மாணவர் 5 ஐந்து எட்ஜுகள் என்பது சரியானதாகும் ஒவ்வொரு எட்ஜுக்கும் நாம் டெஸ்டிங் பங்க்ஷன் எழுத முடியும் ஒவ்வொரு எட்ஜுக்கும் உரிய சேப் பங்க்ஷன் எழுதினால் ஐந்து வேறியபில்களில் ஐந்து சமன்பாடுகள் கிடைக்கும் ஆகவே இதுதான் ஒரு பொதுவான செயல்முறை ஆகும் இப்போது நாம் சமன்பாடுகளின் தொகுப்பை டெரைவ் செய்வதற்கு முயற்சிக்கலாம் எட்ஜ் எண் ஐந்தை உபயோகப்படுத்தி அதன் வழியாக நான் இந்த சோதனையை செய்தால் நான் எட்ஜ் எண் என்று சொல்லும்போது குளோபல் எட்ஜ் எண் ஐந்தையும் நான் குறிப்பிட வேண்டும் இப்பொழுது எட்ஜ் எண் 5 பங்கீடு செய்யப்பட்டதற்கான காரணம் என்னவென்றால் இது இரண்டு எலிமெண்ட்டுகளுக்கும் பொதுவானதாக உள்ளது மறுபடியும் நாம் 1D கேசை எடுத்துக்கொண்டால் அடிப்படை பங்க்ஷன் ஒரு எலிமெண்ட்டை மட்டும் சார்ந்து உள்ளதா அல்லது 2 எலிமெண்ட்டுகளுக்கும் பொதுவான ஒரு லீனியர் ஒருங்கிணைப்பா என்று நாம் தேர்வு செய்ய வேண்டும் இங்கேயும் நாம் அதேபோன்று செய்ய வேண்டும் எலிமெண்ட் 'a' மற்றும் எலிமெண்ட் 'b' இவற்றுக்குரிய அடிப்படை பங்க்ஷனை கூட்டுவதன் மூலம் டெஸ்டிங் பங்க்ஷன் கிடைக்கும் இது 1D இல் நமக்கு கிடைக்கப்பெறும் ஒரு முக்கோண பங்க்ஷன் ஆகும் இது எலிமெண்ட் 'a' மற்றும் எலிமெண்ட் 'b' யில் பூஜ்ஜியமற்ற மதிப்பாகும் எனவே நான் இந்த செயல்பாட்டு முறையை பயன்படுத்த விரும்புகிறேன் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆகையால் என்பது எந்த எலிமெண்ட் ஆக இப்போது உள்ளது எலிமெண்ட் 'a' மேலும் எந்த லோக்கல் எண் லோக்கல் எட்ஜ் எண் என்னவாக இருக்கும் மாணவர் ஜீரோ லோக்கல் எட்ஜ் எண் என்ன மாணவர் 2 இரண்டு என்பதே சரியானது மாணவர் பிளஸ் சைன் பற்றி சொல்லுங்கள் திசைகள் இங்கு குறிப்பிட படவில்லை Refer Time 1316 அவ்வாறு இருக்காது கேள்வி என்னவென்றால் இந்த இரண்டு மற்றும்பங்க்ஷன்களிலும் எட்ஜில் அவை வெவ்வேறான சைனை கொண்டுள்ளன அது ஒரு பெரிய விஷயம் அல்ல அதனால் எனக்கு சமன்பாடுகளின் தொகுப்பில் மைனஸ் சைன் கிடைக்கும் நான் திரும்பவும் இங்கு ஒன்றைக் கூற வேண்டும் நான் சற்று மெதுவாகவே செல்கிறேன் நான் ஒரு சமன்பாட்டில் யும் மற்றொரு சமன்பாட்டில் யும் எடுத்திருக்கிறோம் ஒரே சமயத்தில் இவற்றை எடுத்து இதை ஒரு சுருக்கமான வழியில் குறிப்பிட்டிருக்கிறேன் மாணவர் நாம் லோக்கல் எட்ஜுகளை இப்போது பார்க்கிறோமா இவையெல்லாம் டெஸ்டிங் பங்க்ஷன் மாணவர் நாம் T 2 a 2 எடுத்துக் கொள்கிறோமா ஆம் ஏனென்றால் இந்த டெஸ்டின் பங்க்ஷன் இரண்டு டேர்ம்களின் மொத்தக் கூட்டுத் தொகையாக ஆக்க வேண்டி உள்ளது ஆகவே நான் லோக்கல் அமைப்புகளையும் குறிப்பிடுகிறேன் இதற்கான காரணம் என்னவென்றால் அங்கே நாம் ஐந்து குளோபல் எட்ஜுகள் இருப்பதை கூறினேன் ஆகவே ஐந்து வேறியபில்கள் உள்ளன ஆகவே ஐந்து சமன்பாடுகளை நாம் பெறுவோம் எத்தனை லோக்கல் முக்கோணங்கள் இருக்கும் இங்கே ஆறு முக்கோணங்கள் இருக்கும் ஆகவே நான் கூடுதலாக ஒரு சமன்பாட்டை அதாவது ஆறாவது சமன்பாட்டை பெறுகிறேன் ஆனால் 5 வேறியபில்களை பெறுகிறேன் இப்போது இந்த இரண்டையும் நான் இணைத்துள்ளேன் ஆகவே அதை தவிர்த்து விடுங்கள் இப்போது வீக் வடிவத்தை எடுத்துக் கொள்ளும் போது என்ன நிகழும் என்பதை பார்ப்போம் ஆகையால் நாம் முன்பு பார்த்த வீக் வடிவத்திற்கு செல்வோம் ஆகவே படத்தில் காட்டியபடி இதுதான் நமது வீக் வடிவம் இது இடதுபுற சமன்பாடு வலது புறத்தில் காண்டூர் இன்டெக்ரல்கள் உள்ளன எனவே நாம் மறுபடியும் இந்த க்கு வந்துள்ளோம் மாணவர் T t b இதில் எலிமெண்ட் b யில் எட்ஜ் எண் 2 என்பது குளோபல் எட்ஜ் எண் 5 ஐ குறிக்கும் நான் எதிர்திசை நோடு எண்களுக்கு பெயரிடவில்லை இவ்வாறு பெயரிடுவதில் பல முறைகள் உள்ளன நீங்கள் எது வேண்டுமானாலும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் இங்கே நான் லோக்கல் எட்ஜ் எண்களை எடுத்துக்கொண்டுள்ளேன் ஆரம்ப லோக்கல் எட்ஜ் எண்ணில் இருந்து ஆரம்பிக்கிறேன் இது முன்பு பார்த்த முறையில் இருந்து சற்று வேறுபட்டு உள்ளது ஏனென்றால் வெவ்வேறு புத்தகங்களிலும் வெவ்வேறான செயல்முறைகள் நடைமுறைப் படுத்தப்பட்டுள்ளன ஆகவே நீங்கள் ஒரு இவ்வாறு பெயர் இடுவதில் பொதுவான செயல்முறை இருக்கும் என்று நினைத்து விடக்கூடாது